வணக்கம் நண்பர்களே ஆறாவது வாரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் கேஸ் டர்பைன் சைக்கிள்கள் பற்றி பேச இருக்கிறோம் முதல் 3 வாரங்களில் அடிப்படைக் கோட்பாடுகள்அப்பிளைட் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்திற்கு தேவையானவைகளையும் அல்லது இந்தப் பாடம் அன்றாடம் பயன்படக்கூடிய உபகரணங்களில் தெர்மோடைனமிக் பண்புகளுக்கு இடையே உள்ள தொடர்புகள் மற்றும் எவ்வாறு தெர்மோடைனமிக் அட்டவணை கொண்டு ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்சின் pure substances பண்புகளை கண்டறிவது என்று பார்த்திருக்கிறோம் நான்காவது வாரத்தில் கேஸ் பவர் சைக்கிள் அல்லது ஏர் ஸ்டாண்டர்டு சைக்கிள் மற்றும் இவைகளுடன் அதிகம் தொடர்புடைய ரேசிப்ரோகேட்டிங் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்களுக்கான கோட்பாடுகளை முதலில் பார்த்தோம் முந்தைய ஐந்தாவது வாரத்தில் ஏர் ஸ்டாண்டர்டு சைக்கிள்களில் இயல்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொண்டோம் இப்பொழுது கேஸ் டர்பைன் சைக்கிள்களை பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக ஹிட் என்ஜின் கோட்பாடுகளுக்கு உங்களை மறுமுறையும் அழைத்துச் செல்லப் போகிறேன் நாம் எப்பொழுதெல்லாம் என்ஜின் என்பதைப் பற்றி விவாதிக்கும் பொழுது ஆற்றல் பரிமாற்றம் அடையும் கருவியை energy conversion device பற்றி பேசுகிறோம் இவற்றை கட்டங்கள் வடிவில் குறிப்பிட்டால் என்ஜின் என்பது கிடைக்கும் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றும் கருவி என்று பொருள்படுகின்றது அதிலும் பொதுவாக எஞ்சின் எந்திரத்தனமான இயக்க ஆற்றலை கொடுக்கப்படும் கைனடிக் எனர்ஜி அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி அல்லது உந்து ஆற்றல் அல்லது ஷாப்டு சுழற்சி என எந்த வகை ஆற்றலாக இருந்தாலும் அதனை பயன்படும் வொர்க் அவுட்புட் ஆக மாற்றித் தருகிறது ஒருவேளை கொடுக்கப்படும் ஆற்றல் மின்சார ஆற்றல் என்றால் அதனை பயனுள்ள ஆற்றலாக மாற்ற பயன்படுத்துவதை எலக்ட்ரிக்கல் எஞ்சின் என்று அழைக்கலாம் இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு மோட்டர் என்ன சொல்லலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டாரினை எலக்ட்ரிகல் என்ஜின் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் கொடுக்கப்படும் மின்சார ஆற்றலை பயன்படும் வொர்க் அவுட்புட்டாக மாற்றித் தருகிறது இவ்வாறு மின்சார ஆற்றலுக்கு பதிலாக வெப்ப ஆற்றலை உள் செலுத்தி அதன்மூலம் பயன்படக்கூடிய வொர்க் அவுட்புட் கிடைக்கப்பெற்றால் அந்த கருவியை தெர்மல் என்ஜின் என்றும் அல்லது பொதுவாக ஹிட் என்ஜின் என்றும் அழைக்கப்படும் எனவே ஹீட் என்ஜின் என்பவை வெப்ப ஆற்றலை பயன்படக்கூடிய வொர்க் ஆக மாற்றுவது எனலாம் தெர்மோடைனமிக்ஸ்சின் இரண்டாம் விதியின்படி கொடுக்கப்பட்ட மொத்த ஆற்றலையும் பயன்படக்கூடிய வொர்க் அவுட்புட் ஆக மாற்றிவிட முடியாது ஏனெனில் வொர்க் அவுட்புட் என்பதுடன் ஒப்பிடும் பொழுது கோட்பாட்டு ரீதியில் வெப்ப ஆற்றல் தரம் குறைந்த ஆற்றலாகும் எனவே கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதி மட்டுமே வொர்க் அவுட்புட் ஆக மாற்றமடைகிறது நாம் ஏற்கனவே கார்னாட் சைக்கிள் போன்றவற்றின் கோட்பாடு பற்றி விவாதிக்கும் போது கற்பனை மாதிரி என்ஜின்களின் மூலம் கொடுக்கப்படும்வெப்ப ஆற்றலில் இருந்து பெறக்கூடிய அதிகபட்ச வொர்க் அவுட்புட் மதிப்பினை கணக்கிடலாம் எனவே நாம் உயர் வெப்பநிலை கொண்ட ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை செலுத்த விரும்புவோம் இந்தக் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சோலார் எனர்ஜி மிகச் சரியான தேர்வு அல்ல ஏனெனில் சூரியனின் கதிர்விச்சில்லிருந்து வெளிப்படும் வெப்பநிலை ஆற்றல் மிகக் குறைவாக இருக்கும் எனவே இதன் காரணமாக வெப்ப ஆற்றலை வழங்கும் மற்றொரு பொருளை தேர்வு செய்து ஆகவேண்டும் பொதுவாக இவை எரிந்து வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்தும் எரிபொருளாக இருக்கும் ஹைட்ரோ கார்பன் எரி பொருள்கள் பெரும்பாலும் உபயோகிக்கப்படுகின்றன ஆனால் மற்ற வகை எரிபொருள் பயன்பாட்டில் உள்ளன வெப்ப ஆற்றலை வெளியிடும் ஆக்சிடேஷன் விளைவை ஏற்படுத்தக் கூடியவைகளாக இருக்கும் எனவே நமக்கு என்ன வேண்டும் எனவே எரிபொருளை செலுத்துவதற்கான ஒரு கருவி வேண்டும் மேலும் அதற்கு தேவையான ஆக்சிடைசர் வழங்கப்பட வேண்டும் இதன்பின் கம்பஷன் நிகழ்வு கம்பஸ்டர் என்னும் கருவிகள் நிகழ்கிறது இதில் எக்ஸோதேர்மிக் வேதியியல் வினைவிளைவு ஏற்படுவதனால் எரிபொருளில் ரசாயன ஆற்றலாக இருந்தது வெளிப்பட்டு வெப்ப ஆற்றலாக மாறுகிறது இனி இதனை நமது ஹிட் என்ஜின்களில் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் பொதுவாக இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இரண்டு நிலைகளில் ஆற்றல் மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது இவை பொதுவாக எரிபொருள் அல்லது ரசாயன ஆற்றலை உள்வாங்கிக் கொள்கின்றன பின்னர் இங்கு உள்ளவாறு எரிபொருள் மற்றும் ஆக்சிடிசர் கலந்து ரசாயன ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன எந்த ஒரு ஹிட் என்ஜின்களிலும் கம்பஷன் நிகழ்வின் மூலம் ரசாயன ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது பின்னர் இந்த வெப்பஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி அல்லது வொர்க் அவுட்புட் ஆக மாறுகிறது எனவே ஒரே நிலையில் ஹீட் என்ஜின்களின் ஆற்றல் மாற்றம் ஏற்படுவதில்லை மேலும் கம்பஷன் நிகழ்வு எங்கு நடக்கிறது என்பதைப் பொருத்து ஹிட் என்ஜின்களை இரண்டு வகையாகப் இங்கு காண்பித்துள்ளவாறு பிரிக்கலாம் அவை இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் மற்றும் எக்ஸ்டர்னல் கம்பஷன் எஞ்சின் என்பவைகளாகும் இன்டர்னல் கம்பஷன் எஞ்சின் என்பவைகளில் கம்பஷன் நிகழ்வு என்ஜின் உள்ளேயே நிகழ்கிறது ஆனால் எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களில் அவ்வாறு இல்லாமல் கம்பஷன் நிகழ்வு வேறு எங்காவது நிகழ்ந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் என்ஜினிற்கு அனுப்பப்படுகிறது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக ஆட்டோமொபைல் என்ஜின்களை சொல்லலாம் இவற்றிலுள்ள சிலிண்டரில் நேரடியாக எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசேர் உள் அனுப்பப்பட்டு வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டாக நீராவி என்ஜின் அல்லது நீராவி டர்பைன் கருவி இவற்றுடன் கூடிய பாய்லர் இவற்றைக் குறிப்பிடலாம் பாய்லர் உபகரணத்தில் எரிபொருள் எரிக்கப்பட்டு வெளிப்படும் வெப்ப ஆற்றல் மூலம் தண்ணீர் சூடேற்றப்பட்டு நீராவி ஆகிறது பின்னர் இந்த நீராவி என்ஜின் அல்லது டர்பைன் கருவிக்கு எடுத்துச்செல்லப்பட்டு வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்களுக்கு எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களில் உள்ளது போல கம்பஸ்டர் தேவைப்படாது எனவே உற்பத்தியாகும் ஒரே அளவிலான வொர்க் அவுட்புட் மதிப்பிற்கு இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்கள் சிறிதாக இருக்கும் அதேசமயம் எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களில் பெரிய அளவிலான ஆற்றல் உற்பத்திக்கு உகந்ததாக இருக்கும் இப்பொழுது இன்டர்னல் கம்பஷன் எஞ்சின் மற்றும் எக்ஸ்டர்னல் கம்பஷன் எஞ்சின் என்று இவற்றை ரோட்டரி மற்றும் ரேசிப்ரோகேட்டிங் எஞ்சின் என்ற வகைகளாக பிரிக்கலாம் ரேசிப்ரோகேட்டிங் எஞ்சின் என்பது சிலிண்டர் அமைப்பை கொண்டு அதில் எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசேர் கலவை அனுப்பப்பட்டு கம்பஷன் எக்ஸ்பான்சன் போன்றவை நிகழ்கின்றது இவ்வாறு நிகழ்வதற்கு பிஸ்டனின் மேல் கீழ் நகர்வு காரணமாகிறது இதனை ரேசிப்ரோகேட்டிங் மோஷன் காரணமாக சிஸ்டத்தின் பவுண்டரி மாற்றம் உண்டாகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் சிஸ்டத்தின் பவுண்டரி பிஸ்டனின் நகர்வு காரணமாக மாறுபடுகிறது ஒரு SI என்ஜினை எடுத்துக்கொண்டால் அதன் சிலிண்டரில் இங்கு உள்ளவாறு மூன்று புறங்களிலும் உள்ள தடுப்பு சுவர் அமைந்திருக்கும் இங்குள்ள இந்தப் பிஸ்டன் மட்டும் மேலும் கீழும் நகர்ந்து கொண்டிருக்கும் எனவே இது ஒரு சிஸ்டம் பவுண்டரி என்று எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு சிஸ்டம் பவுண்டரி மேலும் கீழும் மாற்றம் அடைவதனால் நமக்கு வெவ்வேறு நிகழ்வுகள் சைக்கிளில் நடைபெறுகின்றன ரோட்டரி என்ஜின்களை பொருத்தவரை இவை ஒரே கருவி அல்ல பல்வேறு கருவிகளில் தொகுப்பாகும் ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களில் காற்று எரிபொருள் கலவை மற்றும் எக்ஸாஸ்ட் கேஸ் இவை முறையே உள் நுழைந்து வெளியே சென்றாலும் மற்ற நிகழ்வுகளின் பொழுது இதனை ஒருவகையில் க்லோஸ்ட் சிஸ்டம் என்று எடுத்துக் கொள்ளலாம் ரோட்டரி என்ஜின்களை பொருத்தவரை பல்வேறு கருவிகளின் தொகுப்புதான் இது என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதிலுள்ள ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து அடுத்தடுத்த நிலைக்கு அனுப்புகிறது எடுத்துக்காட்டாக கம்பஷன் ஒரு கருவியில் நடந்தால் அதன் மூலம் வெளிப்படும் வெப்ப ஆற்றல் மற்றொரு கருவிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வொர்க் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் பின்னர் இந்த கருவியிலிருந்து மற்றொரு கருவிக்கு எடுத்துச்செல்லப்பட்டு அதில் வெப்ப ஆற்றல் குறைப்பு நிகழும் இவ்வாறு வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன ஒருவேளை நமது சைக்கிளில் ஒரு ஸ்ட்ரோக்கில் நான்கு நிகழ்வுகள் இருந்தால் அந்த நான்கு நிகழும் நிகழ்வுகளும் தனித்தனி கருவிகளில் நடைபெறும் மேலும் இவை சுழற்சி இயக்கம் கொண்டவை என்பதால் இவைகளுக்கான சிஸ்டம் பவுண்டரி மாற்றம் அடையாது இவைகளின் ஷாப்டு சுழலும் அதன் காரணமாக இவைகளுக்கு இவ்வாறு பெயர் உண்டாகியது ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டாக கசோலின் என்ஜின் அல்லது ஸ்பார்க் இக்நிசன் என்ஜின்களையும் அவற்றின் செயல்பாடுகளை விளக்கும் ஐடியல் ஒட்டோ சைக்கிள் இவை பற்றி நாம் விவாதித்து இருக்கிறோம் டீசல் எஞ்சின் பொதுவாக கம்ப்ரஸன் இக்நிசன் என்ஜின் என்று அழைக்கப்படும் டீசல் இன்ஜினின் செயல்பாடுகளை விளக்கும் ஐடியல் டீசல் சைக்கிள் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இவைகள் ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம் ரோட்டரி எஞ்சின்களின் எடுத்துக்காட்டாக ஓபன் சைக்கிள் கேஸ் டர்பைன் கருவியை எடுத்துக் கொள்ளலாம் இந்த விவாதத்தின் குறிக்கோள் இதைப்பற்றியதே ஆகும் வேன்கல் என்ஜின்களை எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம் ஆனால் அவற்றைப் பற்றி நாம் இங்கே விவாதிக்கப் போவதில்லை இவற்றை அறிய உங்களுக்கு ஆவல் இருந்தால் நீங்கள் இணையதளத்தில் இதைப்பற்றி பற்றிய தகவல்களை பெற முடியும் இதன் செயல் கோட்பாடு கேஸ் டர்பைன் செயல்பாடுகளை போல் அமைந்திருக்கும் மேலும் இவை ரோட்டரி வகை இன்டர்னல் கம்பஷன் எஞ்சின் ஆகும் இதுவரை நாம் விவாதித்த எடுத்துக்காட்டுகள் ஆன SI என்ஜின் அல்லது CI என்ஜின் அல்லது கேஸ் டர்பைன் அல்லது வேன்கல் என்ஜின்களில் கம்பஷன் நிகழ்வு ஏதாவது ஒரு கருவியில் தான் நிகழ்ந்தது ஆனால் ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களில் ஒரே கருவியில் அனைத்தும் நிகழ்ந்தன ரோட்டரி என்ஜின்களில் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு கருவி அமைந்திருந்தது அவ்வாறு உள்ள ஒரு கருவியில் நமது கம்பஷன் நிகழ்வு நடக்கிறது அதனை கம்பஸ்டர் என்று அழைக்கிறோம் இதன்பின் எரிந்த எரிவாயுக்கள் அனைத்தும் அடுத்த கருவிக்கு வொர்க் அவுட்புட் பெறுவதற்காக எடுத்துச் செல்லப்படுகின்றன எனவே பவர் அவுட்புட் பெறுவதற்கு கம்பஷன் கேஸ் ஒரு ஒர்க்கிங் மீடியம் போல செயல்படுகிறது எல்லா ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களிளும் பயன்படக்கூடிய அவுட்புட் கிடைக்கப் பெறும் பொழுது வொர்க்கிங் மீடியம் கம்பஷன் கேஸ் ஆக இருக்கின்றது ஆனால் எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களில் தனியாக பாய்லர் என்ற கருவியில் எரிபொருள் எரிப்பு நிகழ்ந்து உருவாகும் வெப்ப ஆற்றலைக் கொண்டு குறிப்பிட்ட திரவத்தை ஆவியாக மாற்றுகிறோம் பொதுவாக நாம் தேர்ந்தெடுக்கும் திரவம் தண்ணீர் ஆகும் ஆனால் இதைத் தவிர மற்ற திரவங்களையும் நாம் பயன்படுத்தலாம் பின்னர் வாயுவாக மாற்றம் அடைந்தபின் இதனைக் கொண்டு மற்றொரு கருவி மூலம் வொர்க் அவுட்புட் பெறமுடியும் நீங்கள் பார்க்கும் இங்கும் ரேசிப்ரோகேட்டிங் மற்றும் ரோட்டரி டைப் அமைந்திருக்கும் ரேசிப்ரோகேட்டிங் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆன ஸ்டீம் எஞ்சின்கள் தற்போது உபயோகத்தில் இல்லை இவற்றில் நீராவி உற்பத்தியாகி அதிலிருந்து வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது இவை ஒரே கருவியில் நடைபெறுகின்றன உருவாக்கிய நீராவி முன்னும் பின்னும் நகரும் அமைப்புடைய பிஸ்டன் சிலிண்டர் உள் செலுத்தப்படுகிறது இதன் காரணமாகவே இவை ரேசிப்ரோகேட்டிங் எஞ்ஜின் என்று அழைக்கப்படுகின்றன ஸ்டெர்லிங் என்ஜின் என்பவை தற்காலத்திய கோட்பாடு கொண்டு உருவாக்கப்பட்டதாகும் இந்த ஸ்டெர்லிங் எஞ்சின் பற்றிய விவாதத்தின் போதும் நாம் எக்ஸ்டர்னல் கம்பஷன் நிகழ்வு பற்றி பேசி இருக்கிறோம் ரோட்டரி வகை எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்களுக்கு எடுத்துக்காட்டாக ஸ்டீம் டர்பைன் கருவியை சொல்லலாம் இவற்றில் பாய்லர் அமைந்திருக்கும் இதில் எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசேர் மற்றும் தண்ணீர் உள்ளே செலுத்தப்படுகிறது கம்பஷன் நிகழ்வு காரணமாக வெளிப்படும் வெப்ப ஆற்றல் தண்ணீரை நீராவியாக மாற்ற பயன்படுகிறது மேலும் கம்பஷன் நிகழ்வில் உருவாகிய விளைபொருள்களும் தனியாக வெளியேற்றப்படுகின்றன பின்னர் இவை அடுத்ததாக புகைக்கூண்டு அமைந்திருக்கும் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது நீராவி டர்பைன் கருவிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது எனவே இவைகளில் எரிந்த வாயுக்கள் வொர்கிங் மீடியமாக உபயோகப்படுத்தப்படுவது இல்லை எரிந்த வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன அதன் வெப்ப ஆற்றல் மூலமாக உருவாக்கப்பட்ட இரண்டாம் நிலை ஊடகத்தின் மூலம் வொர்க் அவுட்புட் டர்பைன் கருவியில் கிடைக்கிறது ஸ்டீம் என்ஜின்களைப் பொறுத்தவரையில் அவற்றின் செயல்பாடும் இவ்வாறு அமைகிறது க்லோஸ்ட் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்பது கேஸ் டர்பைன் வகைகளில் ஒன்று இவைகளின் செயல்பாடும் இவ்வாறு அமைகிறது ஆனால் இங்கு நீராவி பயன்படுத்துவதற்கு பதிலாக வேறு சில வாயுக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன இங்கு வொர்க் அவுட்புட் உருவாக்கபடுவதற்காக பயன்படுத்தப்படும் வாயு செகண்டரி மீடியம் எனப்படுகிறது கம்பஷன் நிகழ்வில் வெளிப்படும் வெப்ப ஆற்றல் எரிந்த வாயுக்களில் இருந்து செகண்டரி மீடியம் என்பவைகளுக்கு கடத்தப்பட்டு பின்னர் இவை ஒர்க்கிங் மீடியம் போல செயல்படுகின்றன இவையே எக்ஸ்டர்னல் கம்பஷன் எஞ்சின் மற்றும் இன்டர்னல் கம்பஷன் எஞ்சின் இவைகளுக்கு இடையே அமைந்துள்ள வித்தியாசம் ஆகும் இதில் ரேசிப்ரோகேட்டிங் வகை இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்களை பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் ஸ்டீம் டர்பைன் தலைப்பை பற்றி மற்றொரு தொகுதியில் பார்க்கவிருக்கிறோம் வேன்கல் என்ஜின் மற்றும் ஸ்டெர்லிங் என்ஜின் இவை நாம் பார்க்கப்போகும் தலைப்புகளில் இல்லை இங்கு நாம் பார்க்கப் போவது கேஸ் டர்பைன் இவற்றில் கிளோஸ்டு சைக்கிள் மற்றும் ஓபன் சைக்கிள் என இரண்டின் செயல்பாடுகளையும் பார்க்க இருக்கிறோம் இது வழக்கமான காணப்படும் ஓபன் சைக்கிள் கேஸ் டர்பைன் மாதிரி ஆகும் இதில் முதலில் கம்ப்ரசர் கருவிக்கு காற்றினை செலுத்துகிறோம் இங்கு காற்று உயர் அழுத்தத்திற்கு கம்பிரஸ் செய்யப்படுவதனால் இதன் வெப்பநிலை உயர்கிறது இனி இவை இந்த உயர் அழுத்தத்தில் கம்பஷன் சேம்பருக்கு செல்லப்படுகின்றன இதனுள் திரவ நிலையில் உள்ள எரிபொருள் தெளிப்பு நடக்கிறது இப்பொழுது கம்பஷன் நிகழ்வு காரணமாக வெப்ப ஆற்றல் வெளிப்பட்டு உயர் வெப்பநிலையில் எரிந்த வாயு அடுத்ததாக டர்பைனிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது கம்ப்ரஸரில் வளிமண்டல காற்று வொர்கிங் மீடியம் ஆகவும் கம்பஷன் சேம்பரில் உயர் அழுத்தத்தில் காற்று மற்றும் எரிபொருள் வொர்கிங் மீடியம் ஆகவும் எரிதல் நிகழ்வு காரணமாக உருவாகும் விளைபொருள்கள் இங்கிருந்து வெளியேறுகின்றன இவை அடுத்ததாக டர்பைனிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இங்கு நமக்கு பயன்படும் வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது இறுதியாக எக்ஸாஸ்ட் கேஸ் இங்கிருந்து வெளியேறி வேறு ஏதாவது பயன்பாட்டிற்காகவோ அல்லது வெளிப்புற வளிமண்டலத்திலோ கலக்கிறது இங்குள்ள இவை ஓபன் சைக்கிள் கேஸ் டர்பைன் அமைப்பையும் மற்றொன்றான க்லோஸ்ட் சைக்கிள் அமைப்பும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எக்ஸாஸ்ட் கேஸ் வளிமண்டலத்திற்கு வெளியே அனுப்பப்படாமல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கருவிக்கு அனுப்பப்படுகிறது எனவே ஓபன் சைக்கிள் செயல்பாடு எக்ஸ்டர்னல் கம்பஷன் எஞ்சின் போன்றதாகும் இதில் கம்பஷன் சேம்பர் அமைப்பு இல்லை ஆனால் இங்கு எங்காவது எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசேர் உள் செலுத்தப்படலாம் கம்பஷன் நிகழ்வு நடக்கும் பொழுது வெளிப்படும் வெப்ப ஆற்றல் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு கொடுக்கப்படுகிறது இதனுள் உபயோகப்படுத்தப்படும் வொர்கிங் மீடியம் பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு ஹீலியம் போன்றவை க்ளோஸ்டு கேஸ் டர்பைன் சைக்கிளில் பயன்படுத்தப்படுகின்றன முதலில் இதனை கம்ப்ரஸர் கருவியின் உள்செலுத்தி அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை அதிகரித்து பின் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கம்பஷன் நிகழ்விற்கு உட்படுத்தப்படுகிறது பின்னர் டர்பைன் கருவிக்கு எடுத்துச்செல்லப்பட்டு பயன்படும் வொர்க் அவுட் கிடைத்த பின்னர் இறுதியாக குறைந்த வெப்பநிலையில் இயங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு கொண்டுசெல்லப்படுகிறது இங்கு வெப்ப ஆற்றல் இழப்பு நிகழ்வதால் இதனை சிங்க் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கு எக்ஸாஸ்ட் கேஸில் உள்ள வெப்ப ஆற்றல் மற்றொரு கூலிங் மீடியம் மூலம் கடத்தப்படுகிறது பின்னர் மறுமுறை கம்பரசருக்கு அனுப்பப்படுகிறது நமது ஒர்கிங் மீடியம் கார்பன் டை ஆக்சைடு ஹீலியம் என எதுவாக இருந்தாலும் சிஸ்டத்தினை விட்டு வெளியேறாமல் மறுசுழற்சி செய்யப்படுவதே ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் ஆகும் மேலும் இதில் நேரடியாக கம்பஷன் நிகழாமல் வெளிப்புறத்தில் நிகழ்கின்றது ஓபன் சைக்கிள் கேஸ் டர்பைன் பொருத்தவரை கம்பஷன் நிகழ்வு உள்ளேயே நடக்கிறது கம்பஸ்டர் கருவி உள்ளேயே அமைந்திருக்கிறது டர்பைனில் வொர்கிங் மீடியம் ஆக எரிந்த வாயுக்கள் அமைந்துள்ளன ஆனால் க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைனில் கம்பஸ்டர் கருவி பொருத்தப்பட்டு இருப்பதில்லைஅதற்கு பதிலாக செகண்டரி மீடியம் உதவியுடன் கம்பஷன் நிகழ்வின் பொழுது வெப்ப ஆற்றலைப் பெறுவதற்கும் அல்லது நிராகரிப்பதற்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவைகளுக்கு உள்ள ஒற்றுமை என்ன இவைகளுக்கு இடையே மூன்று கருவிகள் ஒன்றாக அமைந்துள்ளன ஏர் ஸ்டாண்டர்டு சைக்கிள்களில் நாம் செய்துகொண்ட அனுமானத்தினை போல கம்பஷன் நிகழ்விற்கு பதிலாக வெப்ப ஆற்றல் கூட்டல் நிகழ்வு கொண்டும் எரிபொருள் உள்நுழைவு மற்றும் வெளியேறுதல் நிகழ்விற்கு பதிலாக இவற்றை வெப்ப ஆற்றல் நிராகரிப்பு நிகழ்வு கொண்டு மாற்றி அமைக்கிறோம் ஓபன் சைக்கிளில் இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் அனுமானங்களை இணைக்கும் பொழுது இது ஒரு க்ளோஸ்டு சைக்கிள் என்றாகிவிடுகிறது ஓபன் சைக்கிள் பொருத்தவரை நாம் மேற்கொண்டுள்ள ஏர் ஸ்டாண்டர்டு அனுமானங்களை சற்று யோசித்துப் பாருங்கள் நாம் இங்கு கம்பஷன் நிகழ்வினை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை அதற்கு பதிலாக வெப்ப ஆற்றல் கூட்டல் நிகழ்வினை இணைக்கிறோம் எனவே இங்குள்ள கம்பஷன் சேம்பர் உயர் வெப்பநிலையில் உள்ள ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வெப்ப ஆற்றலை வழங்குகிறது எனவே இதனை சோர்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்லட் மற்றும் எக்ஸாஸ்ட் நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டு குறைந்த வெப்பநிலையில் இயங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலம் வெப்ப ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது இதன்மூலம் சிஸ்டம் தொடக்க நிலையில் கம்ப்ரஸன் நிகழ்வின் போது இருந்த நிலையை அடைகிறது எனவே ஏர் ஸ்டாண்டர்ட் அனுமானங்களை கேஸ் டர்பைன் சைக்கிளில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஓபன் சைக்கிள் செயல்பாடுகளை க்ளோஸ்டு சைக்கிள் என்று எடுத்துக் கொள்ள முடியும் இவ்வாறுதான் நாம் கேஸ் டர்பைன் சைக்கிளை ஆராய இருக்கிறோம் மேலும் நாம் உபயோகிக்கும் வாயுக்கள் அனைத்துமே ஓபன் சைக்கிள் முறையிலேயே இயக்கப்படுகின்றன ஆனால் நாம் அவற்றை க்ளோஸ்டு சைக்கிள் என அனுமானம் செய்து கொண்டு அவற்றின் செயல்திறன் காரணிகளை கணக்கிட முயற்சிப்போம் மேலும் கேஸ் டர்பைன் சைக்கிள் குறித்து நான் சொல்ல விரும்புவது இதனையும் நாம் ஒரு ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் என்றுதான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஏற்கனவே விவாதித்த ஒட்டோ டீசல் மற்றும் டுவல் கம்பார்சன் சைக்கிள்களை போல இதுவும் ஒன்று இந்த சைக்கிளின் பெயர் என்னவென்பது அடுத்த ஸ்லைடில் தெரியவரும் அதற்கு முன்பாக நீங்கள் இதனை ஒரு க்ளோஸ்டு சைக்கிள் என்ற அமைப்பில் பாருங்கள் இனிமேல் ஓபன் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்று இவற்றை நான் பேசப் போவது இல்லை மாறாக க்ளோஸ்டு சைக்கிள் என்றே இனி குறிப்பிட்டிருக்கிறேன் இங்கு நான்கு கருவிகள் உள்ளன கம்ப்ரஸர் உயர் வெப்ப நிலையில் இயங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அல்லது சோர்ஸ் டர்பைன் மற்றும் குறைந்த வெப்பநிலையில் இயங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அல்லது சிங்க் இவை ஒவ்வொன்றுமே ஓபன் சிஸ்டம் ஆகும் ஏனெனில் இவை அனைத்திலும் நிறை உள்ளே நுழைந்து வெளியேறுகிறது எனவே நாம் இதனை ஒரு ஓபன் சிஸ்டம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைகளை ஓபன் சிஸ்டம் எனக்கொண்டு இவைகளுக்கான மாஸ் மற்றும் எனர்ஜி கன்சர்வேஷன் சமன்பாடுகளை தீர்த்து பின் இவற்றை ஒன்றாக்கி கொள்ளலாம் அதற்காக சிலவற்றை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக வொர்கிங் மீடியத்தில் நிகழும் கைனெடிக் எனர்ஜி மற்றும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இவைகளில் மாற்றத்தை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை இரண்டாவதாக சுவர் இருப்பதாக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் கம்ப்ரசர் மற்றும் டர்பைன் இவை இரண்டும் ஷாப்டு ஒர்க் உடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இதில் கம்ப்ரஸர் ஷாப்டு ஒர்க்கிணை இன்புட் ஆக பெறுகிறது மற்றும் டர்பைன் ஷாப்டு ஒர்க்கிணை அவுட்புட் ஆக கொடுக்கிறது இங்கே சிஸ்டம் பவுண்டரி மாறுவதில்லை சைக்கிளில் உள்ள நான்கு கருவிகளுக்கும் இவற்றின் சுவர் நிலையாக இருப்பதனால் பவுண்டரி வொர்க் ஏதும் நிகழவில்லை ஐசன்டிராபிக் கம்ப்ரஸன் மற்றும் எக்ஸ்பான்சன் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடப்பதாக நாம் அனுமானங்கள் செய்து கொள்ளப் போகிறோம் சிஸ்டத்தில் எதிலும் உராய்வுதன்மை காரணமாக ஆற்றல் இழப்புகள் ஏற்படுவதில்லை கம்ப்ரஸன் மற்றும் எக்ஸ்பான்சன் நிகழ்வின்போது ஐடியல் அடியபேடிக் ப்ராசஸ் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனை உராய்வு தன்மையற்ற நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஐசன்டிராபிக் கம்ப்ரஸன் என்றும் ஐசன்டிராபிக் எக்ஸ்பான்சன் என்றும் கொள்ளலாம் கருவிகளை இணைக்கும் பைப்லைன்களில் வொர்கிங் மீடியம் செல்லும்பொழுது அழுத்தஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை அதாவது சோர்ஸ்ஸில் இருந்து டர்பைன் செல்ல வேண்டும் பின்னர் டர்பைனிலுருந்து சிங்க் செல்ல வேண்டும் எனவே இவைகளை இணைக்க பயன்படும் பைப்லைன்களில் உராய்வுதன்மை காரணமாக அழுத்த இழப்பு மற்றும் வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது அவ்வாறு ஏற்படும் இழப்புகளை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை எனவே நாம் ஆராயும் பொழுது அழுத்த இழப்பு மற்றும் வெப்பஆற்றல் இழப்பு இல்லை என்று எடுத்துக் கொள்கிறோம் ஏற்கனவே உள்ள ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் அனுமானங்களின் இந்த இரண்டு அனுமானங்கள் மிக முக்கியமானவை ஆகும் இந்த க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இங்குள்ள ஓபன் சைக்கிள் பற்றி சிறிது ஆராயலாம் இங்கு 1 என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இன்புட் நிலையையும் 2 என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அவுட்புட் நிலையையும் குறிக்கிறது இனி இவைகளுக்கு இடையே மாஸ் கன்சர்வேஷன் சமன்பாட்டின் அடிப்படையில் ஆராய்ந்தால் மாஸ் கன்சர்வேஷன் ஸ்டெடி ஸ்டேட் சூழ்நிலையில் ஓபன் சிஸ்டத்திற்கு தெர்மோடைனமிக்ஸ் முதல் விதியின்படி இவ்வாறுஎழுதலாம் நாம் வழக்கமாக எடுத்துக் கொள்வதைப் போல வெப்ப ஆற்றல் சிஸ்டத்திற்கு செலுத்தப்படுவதை பாசிட்டிவ் என்றும் சிஸ்டத்திலிருந்து கிடைக்கும் வொர்க் அவுட்புட் பாசிட்டிவ் என்றும் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இங்கு வரைபடத்தின்படி 1 என்பது இன்புட் நிலையும் 2 என்பது அவுட்புட் நிலையாகும் இவைகளுக்கு இடையே நடைபெறும் திரவ ஓட்டத்தில் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்தால்பி என்ற ஆற்றல்கள் அமைந்திருக்கும் இதனை எழுதும் பொழுது இந்த அனுமானங்களை பாருங்கள் கைனெடிக் மற்றும் பொட்டென்சியல் எனர்ஜியில் ஏற்படும் மாற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளபடுவதில்லை இங்கு c1 மற்றும் c2 இவற்றின் மதிப்புகள் Z1 மற்றும் Z2 இவைகளுக்கு இணையாக இருக்கின்றன இந்த அனுமானங்கள் டர்பைன் பொருத்தவரை சரியாக இருக்கும் ஏனெனில் என்தால்பி மதிப்பு கைனெடிக் மற்றும் பொட்டென்சியல் எனர்ஜி மதிப்புகளை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் அல்லது என்தால்பியில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த எனர்ஜி உடன் ஒப்பிடும் பொழுது பல மடங்கு அதிகமாக இருக்கும் இது உண்மையான அனுமானம் ஆகும் h1 − h2 qin wout இங்கு மற்றும் நான் இதுவரை சொல்லிக்கொண்டிருந்த ஐடியல் சைக்கிள் இதுவேயாகும் இது பிரேட்டன் சைக்கிள் அல்லது ஜூல் சைக்கிள் என்று அழைக்கப்படுகிறது வழக்கத்தில் பிரேட்டன் சைக்கிள் என்று இருப்பதனால் நாம் இதனையே உபயோகிக்க இருக்கிறோம் இதில் நிகழும் நிகழ்வுகளை இங்குள்ள Pv மற்றும் Ts வரைபடங்களில் பாருங்கள் இங்கு ப்ராசஸ் 1 2 ஐசன்டிராபிக் கம்ப்ரஸன் நிகழ்வு கம்ப்ரஸர் கருவியில் நிகழ்கிறது அடுத்ததாக ப்ராசஸ் 2 3 கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் ஆகும் முந்தைய ஸ்லைட் சென்றுநிகழும் ப்ராசஸின் தன்மைகளை பார்க்கலாம் 1 2 என்பது கம்ப்ரஸன் பிராசஸ் ஆகும் இங்கு கம்ப்ரஸன் நிகழ்வும் ஐசன்ட்ராபிக் ஆக அமைந்துள்ளது ப்ராசஸ் 2 3 ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹீட் அடிசன் நிகழ்கின்றதுஇதில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கருவியின் கன அளவில் மாற்றம் ஏதும் ஏற்படுவதில்லை ஆனால் பாய்ந்தோடும் வாயுவின் கன அளவில் வெப்பநிலை அதிகரிப்பதனால் மாற்றம் ஏற்படுகிறது இவை நாம் பார்த்த பிஸ்டன் சிலிண்டர் அமைப்பு போல் இல்லை எனவே வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் கான்ஸ்டன்ட் பிரஷர் சூழ்நிலையில் நிகழ்கிறது என்று எடுத்துக் கொள்வது சரியான அனுமானம் ஆகும் அடுத்ததாக டர்பைன் கருவியில் நிகழும் ஐசன்டிராபிக் எக்ஸ்பேன்சன் அதனைத் தொடர்ந்து இறுதியாக குறைந்த வெப்பநிலையில் இயங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹிட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் பிரஷரில் நிகழ்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இதுவே பிரேட்டன் சைக்கிள் ஆகும் பிராசஸ்1 2 ஐசன்ட்ரொபிக் கம்ப்ரஸன் 2 3 கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் பிராசஸ் 3 4 ஐசன்ட்ரொபிக் எக்ஸ்பேன்சன் பிராசஸ் 4 1 கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் இங்கு Qdot in என்பது சிஸ்டத்தின் உள் செலுத்தப்படும் வெப்ப ஆற்றலாகவும் அது இங்கு குறிக்கப்படவில்லை இவைகளை Ts வரைபடத்தில் பார்க்கும் பொழுது ப்ராசஸ் 1 2 ஐசன்டிராபிக் கம்ப்ரஸன் நிகழ்வில் என்ட்ராபி மதிப்பில் மாற்றம் இல்லை ஆனால் வெப்பநிலை உயர்கிறது ப்ராசஸ் 2 3 ஹீட் அடிசன் நிகழ்வின் பொழுது வெப்பநிலை மற்றும் என்ட்ராபி இரண்டும் அதிகரிக்கின்றன ப்ராசஸ் 3 4 எக்ஸ்பேன்சன் நிகழ்வு டர்பைனிலும் ப்ராசஸ் 4 1 ஹிட் ரிஜெக்ஷன் நிகழ்வும் நடக்கின்றன இவற்றை ஆராய்வதற்கு நம்முடைய ஏர் ஸ்டாண்டர்டு அனுமானங்களை எடுத்துக் கொள்ள இருக்கிறோம் நமது கேஸ் டர்பைன் சைக்கிளில் வொர்கிங் மீடியம் காற்று மறுசுழற்சி செய்யப்படுவதாக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இது க்ளோஸ்டு கேஸ் டர்பைன் சைக்கிளுக்கு பொருந்தும் காற்றினை ஐடியல் கேஸ் என்று எடுத்துக்கொண்டு வொர்கிங் மீடியம் ஆகவும் பயன்படுகிறது என்று எடுத்துக் கொள்வது நாம் மேற்கொள்ளும் அனுமானங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது எவ்வாறு எஞ்ஜினில் செயல்திறன் பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதை நாம் பியூயல் ஏர் சைக்கிளில் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் அவ்வாறு தான் இங்கு கேஸ் டர்பைன் சைக்கிளிலும் நிகழும் ஆனால் இதன் கற்பனை மாதிரியான செயல்திறன் மதிப்பினைக் கணக்கிடுவதற்கு காற்று வொர்கிங் மீடியம் ஆக பயன்படுத்தப்படுகிறது சைக்கிளில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் உட்புற மீட்சிதன்மை உடையவை நான் ஏற்கனவே சொல்லியபடி கம்பஷன் நிகழ்வு ஹிட் அடிசன் ப்ராசஸ் கொண்டு மாற்றியமைக்கப்படுகிறது மேலும் எக்ஸாஸ்ட் நிகழ்வு இல்லை அதற்கு பதிலாக ஹிட் ரிஜெக்ஷன் பிராசஸ் இடம்பெற்றுள்ளது மேலும் ஸ்பெசிபிக் ஹீட் மதிப்புகள் மாற்றமடையாமல் இருக்குமென்றும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இனி இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் ஆராயலாம் முதலாவதாக நாம் பிராசஸ் 1 2 இதில் உள்ள கருவி கம்பரசர் ஆகும் நாம் முன்னர் உபயோகப்படுத்திய சமன்பாட்டை பயன்படுத்தினால் இதன் நிகழ்வு ஐசன்ட்ராபிக் என்பதனால் qin என்பது இருக்காது மேலும் வொர்க் அவுட்புட் இருக்காது மாறாக வொர்க் இன்புட் கொடுக்கப்பட வேண்டும் எனவே wout என்பதற்கு பதிலாக − wc இன்று எடுத்துக் கொள்ளலாம் இதில் − wc என்பது கம்பரசர் வொர்க் ஆகும் இதனை இவ்வாறு எழுதலாம் wc h2 − h1 அடுத்தது ஹீட் அடிசன் நிகழ்வு இது ப்ராசஸ் 2 3 என்று அமைந்துள்ளது இந்த நிகழ்வின் பொழுது சீரான அழுத்தத்தில் வொர்க் பரிமாற்றம் ஏதும் நிகழ்வதில்லை எனவே இதில் wout என்பதன் மதிப்பினை பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் qin என்பது வெப்ப ஆற்றல் கூட்டல் நிகழ்வையும் குறிக்கிறது எனவே பிராசஸ் 3 4 நிகழ்வு டர்பைனில் நடக்கிறது இதற்கும் நாம் முன்னர் எழுதியது போலவே எழுதினால் இப்பொழுது இங்கு வெப்ப ஆற்றல் கடத்தல் நிகழ்வதில்லை ஏனெனில் இந்த நிகழ்வு ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் ஆகும் மேலும் டர்பைன் மூலம் கிடைக்கும் வொர்க் அவுட்புட் wout இங்கு wt என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் 4 1 என்பதாக நடக்கிறது இதில் வொர்க் டிரான்ஸ்பர் நடைபெறுவதில்லை இதில் வெப்ப ஆற்றல் நிராகரிப்பு நிகழ்வு அதனால் அதனை qin என்று குறிப்பிடாமல் −qout என்று குறிப்பிடுகிறோம் qin qout இந்த சூழலுக்கு நமது சமன்பாட்டினை எழுதும்போது இதுவரை நமக்கு கிடைத்த சமன்பாடுகளை சுருக்கமாக பார்த்துவிடலாம் கம்பரசர் கருவி வொர்க் wc h2 − h1 டர்பைன் கருவி வொர்க் முந்தைய ஸ்லைடில் உள்ளபடி ஹிட் இன்புட் மற்றும் ஹீட் அவுட்புட் மதிப்புகள் இவற்றின் மதிப்புகள் சரிதானா என்று ஒருமுறை பார்த்துக் கொள்கிறேன் நாம் சைக்கிளில் வொர்கிங் மீடியம் காற்று என்று அனுமானம் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் இதனை ஸ்பெசிபிக் ஹீட் மாற்றம் அடையாத ஒரு ஐடியல் கேஸ் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி எடுத்துக் கொண்டால் நிகழும் என்தால்பி மாற்றத்தின் மதிப்பு என்ன இந்த மாற்றம் நேரடியாக வெப்பநிலை மாற்றத்தின் பொருத்து அமைகிறது இது போலவே இந்த சமன்பாடு இவ்வாறு ஆகிறது மேலும் இவை மேலும் இவை இங்கு 4 வெப்ப ஆற்றல் அல்லது வொர்க் பரிமாற்ற நிகழ்வுகள் நமது சிஸ்டத்தில் நடக்கின்றன இதற்கு தெர்மோடைனமிக்ஸ் முதல் விதியை பயன்படுத்தி நாம் இவ்வாறு எழுதலாம் நிகழும் வொர்க் பரிமாற்றம் அல்லது நெட் வொர்க் அவுட்புட் இனி இந்த சைக்கிளின் எபிசியன்சி மதிப்பு என்னவாக இருக்கும் பிரேட்டன் சைக்கிளின் தெர்மல் எபிசென்சி மதிப்பு இதற்கு முதல் விதியை பயன்படுத்தி நாம் இவ்வாறு எழுத முடியும் qout மற்றும் qin இவைகளை cp அமைப்பில் மாற்றி அமைத்தால் நமக்கு கிடைப்பது இங்கு ப்ராசஸ் 1 2 மற்றும் 3 4 இவை ஐசன்டிராபிக் நிகழ்வுகளாகும் ஐடியல் கேஸ் கொண்டு ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் அமையும் பொழுது அதற்கு என்று எழுத முடியும் எனவே ப்ராசஸ் 1 2 என்பதற்கு இவ்வாறு எழுத முடியும் இந்த சமன்பாடு அனைத்து ஐசன் ட்ராபிக் நிகழ்வுகளுக்கும் பொருந்தும்

இதன் மூலமாக நாம் இவ்வாறு எழுதலாம் எனவே இவைகளுக்கு பதிலாக பிரதி இடும் பொழுது தெர்மல் எபிசென்சி மதிப்பு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று நெட் வொர்க் அவுட்புட் மதிப்பு டர்பைன் மூலம் கிடைக்கும் வொர்க் அவுட்புட் மதிப்பிலிருந்து அதிக வித்தியாசத்தில் அமைந்திருக்கும் இங்கு வொர்கிங் மீடியமாக கேஸ் பயன்படுத்துவதால் அதனை உயர் அழுத்தத்திற்கு அழுத்தம் அடைய செய்வதற்கு அதிக வொர்க் இன்புட் டர்பைனில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே டர்பைன் கருவி மூலம் கிடைக்கும் வொர்க் அவுட்புட்டில் குறிப்பிடத்தகுந்த அளவை கம்ப்ரசர் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாக கிடைக்கும் நெட் வொர்க் குறைவாகவே இருக்கும் இதனை பேக் வொர்க் என்றும் அழைப்பதுண்டு கம்பரசர் வொர்க் மற்றும் டர்பைன் வொர்க் இவற்றின் வகுத்தல் மதிப்பு பேக் வொர்க் ரேசியோ என்றழைக்கப்படும் சைக்கிளின் செயல்திறன் காரணியை வெளிப்படுத்தும் பிரேட்டன் சைக்கிள் தெர்மல் எபிசென்சி நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் இந்த தொடரை இவ்வாறு எழுதலாம் இதில் rp என்பது பிரஷர் ரேசியோ ஆகும் இது எரிதலுக்கு பின் உள்ள அழுத்தம் மற்றும் எரிதலுக்கு முன் உள்ள அழுத்தம் இவற்றின் வகுத்தல் மதிப்பு ஆகும் பிரேட்டன் சைக்கிளின் தெர்மல் எபிசியன்சி கணக்கிடுவதற்கான தொடர் இது SI எஞ்ஜின் மற்றும் CI எஞ்ஜின் இவற்றில் நான் பயன்படுத்திய கம்ப்ரஸன் ரேசியோ போன்றதுதான் இங்கு ஹீட் அடிசன் மற்றும் ஹீட் ரிஜெக்ஷன் நிகழ்வுகள் வால்யூம் ரேசியோவில் நிகழ்வதற்கு பதிலாக பிரஷர் ரேசியோவில் மிக எளிதில் நிகழ்கின்றன இதன் காரணமாகவே இங்கு இந்த தொடரை நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு கிடைத்திருப்பது பேக் வொர்க் பொதுவாக கம்பரசர் கருவி எடுத்துக்கொள்ளும் வொர்க் மற்றும் டர்பைன் கருவி மூலம் கிடைக்கப்பெற்ற வொர்க் இவற்றின் வகுத்தல் மதிப்பான பேக் வொர்க் ரேசியோ என்பதன் மூலமே பெரும்பாலும் சொல்லப்படும் பெரும்பாலும் இதன் மதிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அமைந்திருக்கும் கேஸ் டர்பைன் பொறுத்தவரை 50 அதிகமான வொர்க் அவுட்புட் கம்பரசர் செயல்படுவதற்காக எடுத்துக்கொள்கிறது எனவே நாம் உற்பத்தி செய்யும் வொர்க் அவுட்புட் அடிப்படையில் நமக்கு மிகப்பெரிய அளவிலான கம்பரசர் தேவைப்படும் இதன் மூலம் பேக் வொர்க் மதிப்பினை குறைவாக வைத்துக் கொள்ள முடியும் இவை அனைத்தையும் ஐடியல் சைக்கிள் நிகழ்வுகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதில் சில கணக்குகளையும் நாம் பின்னர் வகுப்புகளில் பார்க்கலாம் அதில் பேக் வொர்க் ரேசியோ கணிசமான அளவில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஐடியல் சைக்கிள் கொண்டு கணக்கிடும் பொழுது கூட கம்பரசர் கருவி எடுத்துக்கொள்ளும் அதிக வொர்க் இன்புட் எடுத்து கொள்வதன் காரணமாக இவை மதிப்பு 40 முதல் 50 வரை இருக்கும் ரியல் சைக்கிள்களில் இதன் மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் இப்பொழுது எபிசியன்சி மற்றும் பிரஷர் ரேசியோ இவற்றுக்கான தொடர்பை ஒரு வரைபடமாக வரைந்தால்இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு கம்ப்ரஸன் ரேசியோ ஒட்டோ மற்றும் டீசல் சைக்கிள்களில் மாற்றம் அடைந்தது அதேபோல பிரேட்டன் சைக்கிள் பொறுத்தவரை பிரஷர் ரேசியோ மதிப்பு அதிகரிப்பதை பொறுத்து இதன் தெர்மல் எபிசென்சி மதிப்பும் அதிகரிக்கின்றது பொதுவாக rp மதிப்பு 11 முதல் 16 என்ற அளவுகளில் இருக்கும் நம் உயர் அழுத்த மதிப்புகளில் செயல்பாடுகளை அமைக்க விரும்பினாலும் அவ்வாறு செய்ய முடியாது காரணம் அதற்கான வடிவமைப்பு மிக சவாலானதாக இருக்கும் எனவே இறுதியாக பிரேட்டன் சைக்கிளின் செயல் திறன் காரணி பிரஷர் ரேசியோ என்பதாகும் இது கம்ப்ரஸனுக்கு பின் உள்ள அழுத்தம் மற்றும் கம்ப்ரஸனுக்கு முன் உள்ள அழுத்தம் இவற்றின் வகுத்தல் மதிப்பாகும் கம்ப்ரஸன் நிகழ்வில் அழுத்தம் அதிகரிப்பதனால் இதனுடன் தொடர்புடைய பிரஷர் ரேசியோ மதிப்பு எப்பொழுதுமே 1 மதிப்பிற்கு அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக பிரேட்டன் சைக்கிள் தெர்மல் எபிசென்சி மதிப்பு k என்பது ஸ்பெசிபிக் ஹீட் மற்றும் பேக் வொர்க் ரேசியோ கம்பரசர் வொர்க் மற்றும் டர்பைன் வொர்க் இவைகளைக் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே கூறியதுபோல அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது சைக்கிளில் எபிசியன்சி அதிகரிக்கின்றது ஆனால் அவ்வாறு நிஜத்தில் உயர் அழுத்த மதிப்புகளுக்கு செல்ல முடியாது என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் மேலும் மற்றொரு காரணமும் இருக்கிறது இங்கே இதை கவனியுங்கள் முன்பு பார்த்த ஸ்லைட் சென்று பார்க்கலாம் இங்கு என்ன புள்ளியில் வெப்ப ஆற்றல் மிக குறைவாக இருக்கிறது புள்ளி 1ல் கம்ப்ரஸன் நிகழ்வின் தொடக்கத்தில் மிகக் குறைவாக இருக்கிறது பொதுவாக இந்த நிலையில் இதன் அழுத்த மதிப்பு வளிமண்டல அழுத்தமாக இருக்கும் எந்த புள்ளியில் உச்சபட்ச வெப்பநிலை இருக்க வேண்டும் புள்ளி 3ல் கம்பஷன் நிகழ்வின் இறுதியில் இருக்க வேண்டும் இந்த இரண்டு வெப்பநிலைகளின் மதிப்புகளையும் வடிவமைப்பு இயலாமைகள் காரணமாக இந்த அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது T1 மதிப்பு வளிமண்டல வெப்பநிலையை விட குறைவாக வைக்க முடியாது அதேபோல T3 என்ற உச்சபட்ச வெப்பநிலை மதிப்பினை நமது கருவிகளில் உபயோகப்படுத்தும் பொருட்கள் தாங்கும் அளவிற்கு தான் பயன்படுத்த முடியும் எனவே குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் நம்மால் போக முடியாது இனி Tmin மற்றும் Tmax மதிப்புகள் ஆன T1 மற்றும் T3 என்பது மதிப்பை மாறாமல் வைத்துக் கொண்டு நமது அழுத்தத்தை மாற்றினால்அதாவது rp மதிப்பினை மிகக்குறைவாக கொண்டால் மிகக் குறைந்த அழுத்த வித்தியாசம் இருக்கும் மேலும் உச்ச பட்ச வெப்ப நிலையை அடைவதற்கு மிக அதிகப்படியான வெப்ப ஆற்றல் கூட்டல் தேவைப்படும் இதன் காரணமாக Ts வரைபடத்தில் இந்த வளைகோடு பகுதிக்குள் அமைந்துள்ள மிகக்குறைவாக பரப்பளவு வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தை குறிக்கிறது இந்த பரப்பளவு மிக குறைவாக உள்ளது இதன் காரணமாக நெட் வொர்க் அவுட்புட் மதிப்பும் குறைவாகவே இருக்கும் அதேபோல மிக அதிகப்படியான rp மதிப்பினைக் கொண்டு செயல் படுத்தினாலும் அதில் அதிகப்படியான வொர்க் இன்புட் கம்பரசர் கருவிக்கு கொடுக்க வேண்டியதிருக்கும் ஆனால் வெப்ப ஆற்றல் கூட்டல் மிகக் குறைவாக இருக்கும் எனவே இப்பொழுதும் இந்த வரைபடத்தின் பரப்பளவு குறைவாகவே அமையும் ஆனால் இவைகளின் இடைப்பட்ட மதிப்பில் நமக்குஅதிகப்படியான வொர்க் அவுட்புட் கிடைக்கிறது எனவே கொடுக்கப்பட்டுள்ள உட்சபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைகளுக்குள் சரியான பிரஷர் ரேஷியோ மதிப்பினை நாம் கண்டறிய வேண்டும் அவ்வாறு கண்டறிந்து தேர்ந்தெடுப்பதை இப்பொழுது செய்யலாம் நெட் வொர்க் அவுட்புட் மதிப்பு டர்பைன் வொர்க் அவுட்புட் மதிப்பிலிருந்து கம்பரசர் வொர்க் இன்புட் மதிப்பினை கழிப்பதன் மூலம் கிடைக்கிறது எனவே இதிலிருந்து முந்தைய ஸ்லைட்டிற்கு மீண்டும் சென்று எவ்வாறு இந்த தொடர் உருவாக்க பெற்றது என்பதை பார்க்கலாம் அந்தத் தொடர் பின்வருமாறு இதுவே உங்களுடைய நெட் வொர்க் அவுட் புட் இதன் மதிப்பை rp பொறுத்து அதிகப்படுத்த விரும்பினால்அதற்காக நாம் இந்த தொடரை டிபரன்சியேட் செய்ய வேண்டும் அதற்காக நாம் cp and k - 1 k என்ற இந்த தொடர்களை வெளியே எடுத்தால் rp தொடர்பு கொண்ட அனைத்து மதிப்புகளையும் ஒருபுறம் எடுத்துச் சென்றால் தொடர் இவ்வாறாக மாற்றமடைகிறது

எனவே சரியான rp மதிப்பு இவ்வாறு கிடைக்கிறது இதுவே கொடுக்கப்பட்டுள்ள உச்சபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்ப நிலைகளுக்கு சரியான பிரஷர் ரேஷியோ ஆகும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டில் நீங்கள் பின்வருபவற்றை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் இந்த வகையில் rp மதிப்பு அதிகரிக்கும் பொழுது எபிசியன்சி மதிப்பும் அதிகரிப்பதை பார்க்க முடியும் ஆனால் வொர்க் அவுட்புட் மதிப்பு அதிகரித்துக்கொண்டே செல்லாது ஏனெனில் கொடுக்கப்பட்டுள்ள rp மதிப்பு மற்றும் வெப்பநிலைகளுக்கு வொர்க் அவுட்புட் அதன் உச்சபட்ச நிலையை அடைந்தபின் குறைய துவங்கிவிடும் எனவே நாம் இங்கு எபிசியன்சி மற்றும் வொர்க் அவுட்புட் இவற்றுக்கிடையே ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாக வேண்டும் நாம் வொர்க் இன்புட் ஆற்றலை குறைக்க எண்ணி rp மதிப்பினை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நெட் வொர்க் அவுட்புட் ஆற்றலும் குறைகிறது மாறாக இதே நெட் வொர்க் அவுட்புட் பெறுவதற்கு எண்ணினால் மிக அதிக மாஸ் ப்லொவ் ரேட் அளவுகளில் வாயுவையும் மற்றும் மிகப் பெரிய அளவிலான கம்ப்ரசர் மற்றும் டர்பைன் கருவிகளும் தேவைப்படுகின்றன இது போன்ற அமைப்பையும் நாம் விரும்புவதில்லை எனவே நாம் முதன்மையாக வொர்க் அவுட்புட் அளவினை அதிகப்படுத்தவே விரும்புவோம் கேஸ் டர்பைன் எங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது இவை பயன்படும் இடங்களை இரண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் மின் உற்பத்தியில் இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் அதில் முதலாவது தனித்து இயங்கும் கேஸ் டர்பைன்கள் கொண்ட மின்நிலையங்கள் மற்றொன்று கூட்டு உற்பத்தி மின்நிலையங்கள் இவற்றில் கேஸ் டர்பைன் மற்றும் ஸ்டீம் டர்பைன் இவை இரண்டும் இயக்கப்படும் கேஸ் டர்பைனில் இருந்து வெளியேறும் எக்ஸாஸ்ட் கேஸ் உயர் வெப்ப நிலைகளில் இருப்பதனால் அதனைக்கொண்டு நீராவி உருவாக்கப்பட்டு ஸ்டீம் டர்பைன் இயக்கப்படும் அடுத்து வரும் தொகுதிகளில் கூட்டு உற்பத்தி நிலையங்கள் பற்றி நாம் விவாதிக்கலாம் கேஸ் டர்பைன் கொண்டு மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதில் உள்ள மிகப்பெரிய குறைபாடு இது ஆகும் எரிபொருள் செலவு மிக அதிகமாக இருக்கும் எனவே தனித்து இயங்கும் கேஸ் டர்பைன்கள் மின்நிலையங்கள் மிக அதிக அளவில் இல்லை இவை எங்கெல்லாம் பொதுவாக கிடைக்கக்கூடிய எரிபொருள் எளிதில் கிடைக்காத இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றன இந்தியாவைப் பொருத்தவரையில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சுந்தர்பான் காடுகளில் மிகத் தொலைவில் உள்ள இடங்கள் போன்றவைகளில் கேஸ் டர்பைன் மின்உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இந்த இடங்களில் வேறு எரிபொருள் கிடைப்பதில்லை இரண்டாவது விமானங்களை இயக்க பயன்படுகின்றன ஜெட் ப்ரொபல்சன் சைக்கிள் அல்லது ஏர்க்ரப்ட் ப்ரொபல்சன் சைக்கிள் என்பவை கேஸ் டர்பைன் சைக்கிளில் சிறிய மாற்றங்கள் செய்து இயங்குபவை தான் இங்கு நீங்கள் பார்ப்பது போல கம்ப்ரஸர் பின் கம்பஸ்டர் இதைத்தொடர்ந்து டர்பைன் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது அமைந்திருக்கும் இங்கு உள்ள டர்பைன் கருவியில் எரியும் வாயுவை உச்சபட்ச விரிவடைய அனுமதிப்பதில்லை மாறாக டர்பைனில் உற்பத்தியாகும் வொர்க் அவுட்புட் கம்ப்ரஸர் கருவிக்கு தேவையான வொர்க் இன்புட் மட்டும் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது டர்பைன் மற்றும் கம்ப்ரஸர் கருவிகள் இரண்டும் ஒரே ஷாப்டில் பொருத்தப்பட்டிருக்கும் எனவே உற்பத்தியாகும் வொர்க் அவுட்புட் ஆற்றலில் ஒரு பங்கு கம்ப்ரஸர் கருவியை இயக்க பயன்படுத்தப்படுகிறது ஏர்க்ரப்ட் ப்ரொபல்சன் பொறுத்தவரை கம்ப்ரஸர் கருவிக்கு தேவையான அல்லது அதைவிட சற்று அதிக வொர்க் இன்புட் ஆற்றல் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது ஏனெனில் கம்ப்ரஸர் தவிர மற்ற மின்னணு சாதனங்கள் மற்றும் ஏர் கண்டிஷனர் போன்ற உபகரணங்களை இயக்கவும் சற்று அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது டர்பைன் கம்ப்ரஸர் கருவிக்கு தேவையான ஆற்றலை விட சற்றே அதிகமான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது இவை மற்ற பிற மின்னணு சாதனங்களை இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன பின் எவ்வாறு விமானம் இயங்குகிறது எவ்வாறெனில் உயர் வெப்ப நிலையில் உள்ள டர்பைனில் இருந்து வெளியேறும் வாயு நாசில் மூலம் வெளியேறுகிறது இங்கு மிக அதிகப்படியான உந்து ஆற்றலில் வேகத்தில் வெளியேறி இருந்து விளைவை ஏற்படுத்துகிறது இயக்கத்திற்கான நியூட்டனின் மூன்றாம் விதியின்படி Newtons third law of motion எதிர் உந்து ஆற்றல் விமானத்தை முன்னோக்கி நகர வைக்கின்றது இதில் மேலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஏர்க்ரப்ட் ப்ரொபல்சன் சைக்கிள் பற்றிய விவரங்களை பாருங்கள் இந்த தலைப்பினை முடிப்பதற்கு முன்பாக இயல்பில் என்ன நிகழ்கிறது என்று பார்க்கலாம் ஐடியல் பிரேட்டன் சைக்கிள் பற்றி நாம் விவாதித்து இருக்கிறோம் ஆனால் நிஜத்தில் உராய்வுதன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்புகளை தவிர்க்க முடியாது அதேபோல ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு செல்லும்பொழுது நிகழும் பிரஷர் லாஸ் இதனையும் தடுக்க முடியாது எனவே நிஜத்தில் இயங்கும் பிரேட்டன் சைக்கிளின் Ts வரைபடம் இவ்வாறாகத் தான் இருக்கும் இதில் புள்ளி 1 கம்ப்ரஸன் நிகழ்வின் தொடக்கமாகும் ஒருவேளை இது ஐடியல் சைக்கிளில் இயங்கி இருந்தால் 2s புள்ளியை எட்டி இருக்க வேண்டும் உராய்வுதன்மை பிற மீட்சிஅடையாதன்மை இருப்பதன் காரணமாக நாம் 2a என்ற புள்ளியை அடைகிறோம் இதன் காரணமாக சிறிது வொர்க் அவுட்புட் ஆற்றலை இழக்கிறோம் மீட்சிஅடையாதன்மை சிஸ்டத்தில் அமைந்து இருப்பதன் விளைவாக கம்ப்ரசர் கருவிக்கு தேவையான வொர்க் இன்புட் ஆற்றல் அதிகமாகிறது இதன் காரணமாக நாம் ஐசன்ட்ராபிக் எபிசியன்சி என்ற ஒன்றை பயன்படுத்துகிறோம் கம்ப்ரசர் கருவிக்கான ஐசன்ட்ராபிக் எபிசியன்சி பின் வருமாறு விவரிக்கலாம் where ws என்பது ஐடியல் சூழ்நிலையில் தேவைப்படும் ஆற்றல் waஎன்பது உண்மையான நிகழ்வின் பொழுது தேவைப்படும் ஆற்றல் உண்மையான நிகழ்வின் பொழுது தேவைப்படும் ஆற்றல் எப்பொழுதுமே மீட்சிதன்மையற்ற நிலை இருப்பதனால் அதிகமாகவே இருக்கும் இதனை இங்கு மேலே உள்ள என்தால்பி உடன் தொடர்பு படுத்தலாம் இதேபோல டர்பைன் புறத்தில் நிகழும் ஐசன்டிராபிக் எக்ஸ்பான்சன் நிகழ்வில் உள்ள மீட்சிதன்மையற்ற நிலையின் காரணமாக 4s என்ற புள்ளியை அடைந்திருக்க வேண்டும் அவ்வாறு அல்லாமல் 4a என்ற புள்ளியை அடைந்திருக்கிறது எனவே இதன் காரணமாக டர்பைன் மூலம் கிடைக்கும் வொர்க் அவுட்புட் குறைகிறது முன்னர் சொன்னது போல டர்பைனிற்க்கும் ஐசன்டிராபிக் எபிசென்சி கணக்கிடப்படுகிறது டர்பைன் இயங்கும் பொழுது கிடைக்கும் உண்மையான வொர்க் அவுட்புட் மற்றும் ரிவர்ஸிபில் எக்ஸ்பேன்சன் நிகழ்ந்திருந்தால் கிடைக்கும் வொர்க் அவுட்புட் மதிப்பு இவை கொண்டு கணக்கிடப்படுகிறது

இவை இரண்டிற்குமே மதிப்பு 100 என்பதற்கு குறைவாகவே கிடைக்கும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மீட்சி அடையாதன்மை சைக்கிள்களில் இருப்பதன் காரணமாக ஐடியில் சூழ்நிலைகளில் கணக்கிடப்பட்ட வொர்க் இன்புட் மதிப்பினை விட அதிகமாக தேவைப்படும் அதேபோல மீட்சி அடையாதன்மை காரணமாக டர்பைனில் ஐடியல் சூழ்நிலைகளில் உற்பத்தியாகும் வொர்க் அவுட்புட் மதிப்பினை விட குறைவாகவே நிஜத்தில் செயல்படும் பொழுது கிடைக்கும் எனவே நாம் நிகழும் ஆற்றல் இழப்புகளை கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கருவியில் வெப்ப ஆற்றல் கூட்டல் நிகழும் பொழுது அழுத்த ஆற்றல் இழப்பு ஏற்படவே செய்கிறது எனவே இந்த வளைகோட்டினை நம்மால் பின்பற்ற முடியவில்லை அழுத்த ஆற்றல் இழப்பு காரணமாக இது சிறிது நகர்ந்து இந்த குறிப்பிட்ட நிலையை எட்டுகிறது விடு கோடுகள் மற்றும் தொடர் கோடுகள் இவற்றுக்கு இடையே அமைந்துள்ள இந்த குறிப்பிட்ட பகுதி வரைபடத்தின் எதிர் பகுதிகளிலும் இடம்பெறும் ஐசன்ட்ராபிக் எபிசியன்சி காரணமாக ஏற்படும் விளைவுகளை நாம் அடுத்த விரிவுரையில் கணக்குகளை தீர்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இன்றைய வகுப்பை ஐடியல் பிரேட்டன் சைக்கிளில் அமைந்த ஒரு கணக்கினை கொண்டு முடிக்கலாம் ஐடியல் பிரேட்டன் சைக்கிள் என்பது கம்ப்ரஸன் மற்றும் எக்ஸ்பான்சன் இவை ஐசன்ட்ராபிக் நிகழ்வுகளாக அமையும் மேலும் இவற்றில் அழுத்த ஆற்றல் இழப்பு எங்கும் இருக்காது எனவே கணக்கில் கொடுத்துள்ளபடி பிரஷர் ரேஷியோ 8 மற்ற தகவல்கள் நீங்கள் இவற்றுக்கான ஏர் ஸ்டாண்டர்ட் அனுமானங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா நிலை புள்ளிகளிலும் வாயுவின் வெப்பநிலையை கணக்கிட வேண்டும் அவற்றில் இரண்டின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன எனவே நீங்கள் கண்டறிய வேண்டியது T2 மற்றும் T4 பேக் வொர்க் ரேசியோ மற்றும் சைக்கிள் எபிசியன்சி இவற்றை நாம் கணக்கிட வேண்டும் இவற்றின் மதிப்புகள் என்னவாக இருக்கும் கம்ப்ரஸன் நிகழ்வு பொருத்தவரை அறிந்த ஒன்று நான் ஏற்கனவே முன் கூறுவது போல இந்த மதிப்புகளை முன்னமே கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் இதன் மதிப்பு 543 4 K இதுபோலவே T3 மற்றும் T4 இவற்றின் மதிப்புகளை rp கொண்டு கணக்கிட முடியும் மேலும் இவைகளை கணக்கிட நாம் முன்பு உபயோகித்த மற்றொரு வழியும் உள்ளது எனவே இதனைக் கொண்டு நம்மால் செய்ய முடியும் இதற்கான மதிப்புகளை பிரதி இட்டால் விடை 717 6K கிடைக்கிறது நமக்கு 2 வெப்பநிலை மதிப்புகளும் கிடைத்துவிட்டன நாம் கணக்கிட வேண்டியது பேக் வொர்க் ரேஷியோ இதனை கம்பரசர் வொர்க் மற்றும் டர்பைன் வொர்க் இவற்றைக்கொண்டு கணக்கிடலாம் ஐடியல் சைக்கிள் இதில் கூட டர்பைன் உற்பத்தி செய்த வொர்க் அவுட்புட்டில் 42 அளவினை கம்ப்ரஸர் எடுத்துக் கொண்டுள்ளது இறுதியாக பிரேட்டன் சைக்கிளில் தெர்மல் எபிசென்சி மதிப்பு இதனை இரண்டு வழிகளில் கணக்கிட முடியும் இதில் முதலாவது சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் மற்றொன்று நான் உங்களை உபயோகிக்க பரிந்துரைப்பது இதிலும் உங்களுக்கு 4 வெப்பநிலை மதிப்புகளும் தெரியும் cp இருபுறமும் இருப்பதினால் நீக்கிவிடலாம் இதன் மதிப்புகளை நீங்கள் கணக்கிட்டால் விடை 44 8 என்ற அளவில் கிடைக்கிறது இந்த தெர்மல் எபிசென்சி மதிப்பினை நீங்கள் கணக்கிட்டு உங்கள் விடையுடன் ஒப்பிடு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே எளிய சமன்பாடு கொண்டு ஒரு எளிய கணக்கினை நாமறிந்த அடிப்படை கோட்பாடுகள் கொண்டு பிரேட்டன் சைக்கிளுக்கான பேக் வொர்க் ரேஷியோ மற்றும் எபிசியன்சி மதிப்புகளை கணக்கிட்டு இருக்கிறோம் சைக்கிள் இயங்கும் பொழுது கிடைக்கப்பெறும் வொர்க் அவுட்புட் மதிப்புகளை நாம் கணக்கிடவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவ்வாறு கணக்கிடுவதற்கு மேலும் பல தகவல்கள் தேவை நமக்கு மாஸ் ப்லொவ் ரேட் ஸ்பெசிபிக் ஹீட் இவைகள் தேவை நமக்கு k பற்றிய தகவல்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன Cp பற்றி கொடுக்கப்படவில்லை எனவே qin qout wc அல்லது wt போன்றவற்றை கணக்கிட முடியாது ஆனால் இவற்றின் ரேஷியோ மதிப்பினை கணக்கிட முடியும் நாம் இன்றைய விரிவுரையின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இன்றைய விரிவுரையும் சுருக்கம்ஹிட் என்ஜின்களின் வகை இன்டர்னல் கம்பஷன் எஞ்சின் மற்றும் எக்ஸ்டர்னல் கம்பஷன் எஞ்சின் இவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு பற்றி விவாதித்து இருக்கிறோம் இதன் பின்னர் பிரேட்டன் சைக்கிள் அல்லது ஜூல் சைக்கிள் என்ற ஐடியல் சைக்கிளை பற்றிய கோட்பாடுகளையும் கொடுக்கப்பட்டுள்ள உச்சபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைகளுக்கு பிரஷர் ரேஷியோ தேர்வு முறைகளையும் பற்றி பார்த்திருக்கிறோம் மேலும் பிரேட்டன் சைக்கிள் அடிப்படையில் இயங்கும் ஏர்க்ரப்ட் ப்ரொபல்சன் சைக்கிள் பற்றியும் இதில் கம்ப்ரஸர் கருவிக்கு தேவையான ஆற்றலை எவ்வாறு டர்பைன் உற்பத்தி செய்கிறது என்பதைப் பற்றியும் பார்த்து இருக்கிறோம் இறுதியாக ஐசன்ட்ராபிக் எபிசியன்சி பற்றியும் இவைகளை அதிகப்படுத்த பிரேட்டன் சைக்கிளில் தேவையான மாற்றங்கள் பற்றியும் பார்த்தோம் அடுத்து விரிவுரையில் முதலில் ஐசன்ட்ராபிக் எபிசியன்சி கோட்பாடு கொண்டு கணக்குகளை தீர்த்த பின் பிரேட்டன் சைக்கிளின் செயல்திறனை அதிகரிக்கும் வழிகளைப் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் அதுவரை இந்த விரிவுரையில் உள்ள கருத்துக்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள்